என்னிடம் இருந்த படத்தை மீண்டும் வரையவும் தரையில் மட்டுமே இணைக்கக்கூடிய ஒரு சுமையைக் காட்டுகிறேன் இப்போது சார்பு படத்தில் கேட் VG0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் வடிகால் VDD உடன் இணைக்கப்பட்டுள்ளது பொதுவாக அது செறிவூட்டல் பகுதியில் இருக்கும் சில புள்ளிகளுடன் இணைக்கப்பட வேண்டும் எனவே நாங்கள் அதை VDD உடன் இணைக்க விரும்புகிறோம் அதாவது dc சார்புக்கானது ஆனால் VDD இலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அது சிக்னல் அதிர்வெண்களுக்கு கூட VDD உடன் இணைக்கப்பட்டிருந்தால் வடிகால் மின்னோட்டம் வெறுமனே தரையில் சிறிய சமிக்ஞை நிலத்தில் செல்கிறது எனவே இது ஏசி அல்லது அதிக அதிர்வெண்களுக்கான திறந்த சர்கியூட் ஆக வேண்டும் எனவே நீங்கள் இங்கே எதை இணைத்தாலும் அது dcக்கான ஷார்ட் சர்க்யூட்டாகவும் ஏசிக்கு ஓபன் சர்க்யூட்டாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு உறுப்பு என்ன வெளிப்படையான தேர்வு தூண்டல் ஆகும் நான் அதை L2 என்று அழைப்பேன் இந்த வடிகால் ஏசிக்கு மட்டுமே சுமையுடன் இணைக்கப்பட வேண்டும் இது டிசிக்கு இணைக்கப்படக்கூடாது எனவே dc க்கு திறந்த சர்கியூட் தேவை எனவே நாம் பழக்கமான இணைப்பு மின்தேக்கி C2 ஐப் பயன்படுத்துகிறோம் இப்போது L2 மற்றும் C2 இன் மதிப்புகளை எவ்வாறு மதிப்பிடுவது நீங்கள் பரிமாற்ற செயல்பாட்டை எழுதி அதை மதிப்பீடு செய்யலாம் ஆனால் நான் ஒரு எளிதான வழியை எடுத்து படிப்படியாக அதைச் செய்வேன் இதன் சிறிய சிக்னல் படத்தை வரைகிறேன் அதை வரையும்போது இந்த C1 மற்றும் C3 ஏற்கனவே சுருக்கப்பட்டுவிட்டன என்று கருதுகிறேன் எங்கள் ஆர்வம் இப்போது L2 மற்றும் C2 இன் மதிப்புகளைக் கண்டறிவதாகும் வடிகால் மற்றும் சிறிய சிக்னல் தரையில் இடையே நாம் L2 வேண்டும் அதற்கும் சுமைக்கும் இடையில் எங்களிடம் C2 உள்ளது பின்னர் எங்களிடம் சுமை எதிர்ப்பு உள்ளது இப்போது முதலில் C2 சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அது ஒரு குறுகிய சர்கியூட் என்று கருதுகிறேன் C2 ஒரு ஷார்ட் சர்க்யூட் என்று நான் கருதினால் L2 ஐ எவ்வாறு மதிப்பிடுவது அடிப்படையில் எனது வெளியீட்டு மின்னோட்டம் டிரான்சிஸ்டரின் வடிகால் வழியாக பாயும் இந்த io ஆகும் மேலும் இவை அனைத்தும் சுமைக்கு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே இவை அனைத்தும் நான் லோடு வழியாக செல்ல வேண்டியதில்லை அது L2 க்குள் செல்லக்கூடாது C2 குறுகியதாக இருந்தால் L2 மற்றும் RL இணையாக இருக்கும் எனவே நீங்கள் அனைத்து io அல்லது பெரும்பாலான io ஐ RL க்குள் எப்படிச் செலுத்துவது சிக்னல் அதிர்வெண்ணில் L2 இன் வினைத்திறன் எதிர்ப்பு RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் 𝜔L2 என்பது ஒமேகா சிக்னல் அதிர்வெண் மற்றும் 𝜔L2 என்பது RL ஐ விட வினைத்திறன் அதிகமாக இருந்தால் ஏறக்குறைய அனைத்து ioகளும் RL இல் பாய்கிறது எனவே நம்மிடம் மின்மறுப்புகளின் இணையான கலவை உள்ளது மற்றும் ஒரு மின்மறுப்பு மற்றதை விட அதிகமாக உள்ளது எனவே io அனைத்தும் RL க்குள் செல்லும் எனவே நீங்கள் L2 ஐ தேர்வு செய்ய வேண்டும் L2 ஒரு குறைந்தபட்ச அளவு கட்டுப்பாடு உள்ளது L2 RL ஐ விட அதிகமாக உள்ளது இப்போது C2 மீதான தடையை எவ்வாறு மதிப்பிடுவது என்று பார்க்கலாம் சிக்னல் அதிர்வெண்களில் C2 இன் வினைத்திறன் C2 ஐ எவ்வாறு தேர்வு செய்வது இது அடிப்படையில் 1C2 என்பது அதன் குறுக்கே தோன்றும் மின்மறுப்பை விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் நான் உண்மையில் C2 முழுவதும் தோன்றும் மின்மறுப்பின் அளவைக் குறிக்கிறேன் இது எங்களுக்கு நன்கு தெரிந்த ஒன்று பொது மூல பெருக்கியின் சூழலில் நாங்கள் முன்பே மதிப்பீடு செய்துள்ளோம் பரிமாற்ற செயல்பாடு C2 ஷார்ட் சர்க்யூட் மற்றும் C2 உட்பட பரிமாற்ற செயல்பாடு என்று கருதி C2 இன் வினைத்திறன் அதன் குறுக்கே உள்ள எதிர்ப்பை விட மிகவும் சிறியதாக இருந்தால் இந்த நிலை திருப்தி அடையும் மற்றும் அதே வெளியீட்டு மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தில் அதே வெளியீட்டு மின்னோட்டம் உங்களிடம் C2 இருந்தால் அதை நாங்கள் குறுகிய சர்கியூட்டன் மாற்றுகிறோம் இந்த விஷயத்தில் நான் அதை மின்மறுப்புக்கு பொதுமைப்படுத்துகிறேன் ஏனெனில் C2 முழுவதும் உங்களிடம் L2 மற்றும் எதிர்ப்பு RL உள்ளது இப்போது இந்த பகுதி அனைத்தும் சர்க்யூட் டிராப்ஸ் அவுட் ஆகும் நான் vi ஐ பூஜ்ஜியமாக அமைத்தால் vi ஐ செயலிழக்கச் செய்தால் இந்த மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக மாறும் அந்த மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக மாறும் எனவே gmvgs பூஜ்ஜியமாக மாறும் எனவே இது போய்விடும் இதுவே நமக்கு மிச்சம் மேலும் இந்த நிலையை நாம் மதிப்பீடு செய்யலாம் அது கடினம் அல்ல நாம் விரும்புவது 1C2|RLjωL2| நீங்கள் L2 ஐ தேர்வு செய்தவுடன் இதைச் செய்யலாம் இப்போது பொதுவான மூல பெருக்கியில் அவுட்புட் கப்லிங் கேபாசிட்டரைப் பற்றி விவாதிக்கும் போது இன்னொரு தடையையும் குறிப்பிடுகிறேன் இந்த மின்மறுப்பு L2 இன் வினைத்திறன் மிகப் பெரியதாக இருந்தால் என்ன நடக்கும் என்றால் இந்த நிபந்தனை திருப்திகரமாக இருந்தாலும் இங்குள்ள மின்னழுத்தம் அங்குள்ள மின்னழுத்தத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கலாம் அதாவது MOS டிரான்சிஸ்டரின் வடிகால் மின்னழுத்தம் வெளியீட்டு மின்னழுத்தத்திலிருந்து மிகவும் வேறுபட்டது மற்றும் அது விரும்பத்தகாதது ஒரு MOS டிரான்சிஸ்டர் ஒரு நேரியல் அல்லாத சாதனம் என்பதால் தேவையில்லாமல் பெரிய மின்னழுத்தத்தை நீங்கள் விரும்பவில்லை நீங்கள் ஒரு நேரியல் அல்லாத குணாதிசயத்தில் இருந்தால் பெரிய மின்னழுத்த ஊசலாட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே வடிகால் முனை அல்லது சர்கியூட் முனைகளில் தேவையற்ற மின்னழுத்த ஊசலாட்டத்தை நீங்கள் விரும்பவில்லை ஸ்விங் வரம்புகள் நேரியல் அல்லாத சாதனங்களுக்குப் பயன்படுத்தக்கூடிய சிக்னல்களின் வரம்புகள் போன்றவற்றைப் பற்றி விவாதித்த பிறகு இது தெளிவாகிவிடும் ஆனால் வடிகால் மின்னழுத்தம் நெருக்கமாக இருப்பது விரும்பத்தக்கது என்பதை இப்போது முடிந்தவரை வெளியீட்டு மின்னழுத்தத்திற்கு நீங்கள் என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளலாம் அதற்கான நிபந்தனை என்ன உண்மையில் இது எளிமையானது அதற்கான நிபந்தனை என்னவென்றால் C2≫1RL அதாவது C2 இன் கொள்ளளவு RL ஐ விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் அதாவது RL உடன் ஒப்பிடும்போது C2 ஒரு குறுகிய சர்கியூட் போல் தோன்ற வேண்டும் அது முழுவதும் அந்த மொத்த மின்மறுப்பு இல்லை ஆனால் அதை RL உடன் ஒப்பிட்டது எனவே இந்த விஷயத்தில் நாம் பயன்படுத்தப் போகும் நிபந்தனை இதுதான் எனவே AC ஜோடியை உருவாக்குவது சாத்தியம் L2 இன் வினைத்திறன் RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் C2 இன் எதிர்வினை RL ஐ விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் என நாம் தேர்வு செய்தால் வெளியீடு மின்னோட்டம் io ஐ சுமை எதிர்ப்பாக மாற்றலாம் இதில் உள்ள ஒரே பிரச்சனை என்னவென்றால் தூண்டிகள் பொதுவாக மிகவும் பருமனானவை மற்றும் அவை மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை இப்போது மின்தூண்டிகள் மிகவும் பருமனானவை மற்றும் பல சமயங்களில் பயன்படுத்துவதற்குச் சிரமமாக இருப்பதால் நீங்கள் L2 ஐக் கூடப் பயன்படுத்துவதில்லை அதற்குப் பதிலாக RD ஐப் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது முழுமையான படத்தில் அடிப்படையில் இந்த L2 சில RD ஆல் மாற்றப்பட்டது இப்போது இது மீண்டும் மிகவும் பரிச்சயமானதாகத் தெரிகிறது அதன் வெளியீட்டு பகுதி நீங்கள் பொதுவான மூல பெருக்கியில் இருந்ததைப் போலவே உள்ளது இந்த பகுதியில் உங்களுக்கு RD இங்கே C 2 மற்றும் பின்னர் RL உள்ளது எனவே C2 ஆல் திருப்திப்படுத்தப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன வெளியீட்டு மின்னழுத்தம் ஒரே மாதிரியாக இருக்க அல்லது RL மூலம் வெளியீடு மின்னோட்டம் C2 ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தாலும் அல்லது C2 இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்க நமக்கு 1C2RDRL தேவை ஆனால் வடிகால் மின்னழுத்தம் வெளியீட்டு மின்னழுத்தத்தைப் போலவே இருக்க வேண்டும் என்று நான் பல முறை குறிப்பிட்டது போல நாங்கள் 1C2RL ஐ விரும்புகிறோம் எனவே நாங்கள் இதைப் பயன்படுத்துகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் பொதுவான மூல பெருக்கி பிரச்சனை ஏற்பட்டால் சில நேரங்களில் இதைப் பயன்படுத்தவும் சில சமயங்களில் அதைப் பயன்படுத்தவும் என்று நான் உங்களிடம் கேட்டேன் ஆனால் இப்போது இதைப் பயன்படுத்துவதைப் பார்ப்போம் எனவே அப்படியானால் C2 குறுகிய சர்கியூட் ஆகும் இப்போது சுமை வழியாகப் பாயும் உண்மையான மின்னோட்டம் என்ன இந்த மின்னோட்டம் io என்பது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தின் விரும்பிய வெளியீடு ஆகும் இப்போது தெளிவாக அனைத்தும் RL இல் பாய்வதில்லை C2 ஒரு ஷார்ட் சர்க்யூட் என்று வைத்துக் கொண்டால் io இன் ஒரு பகுதி RL இல் பாயும் மற்றும் அது எவ்வளவு என்றால் இந்த மின்னோட்டம் ioRDRDRL ஆக இருக்கும் இது தற்போதைய பிரிப்பான் சூத்திரம் இப்போது இந்த பின்னம் ஒன்றுக்கு குறைவாக இருக்கும் நீங்கள் அதற்கு உதவ முடியாது நீங்கள் இங்கே ஒரு பெரிய தூண்டியைப் பயன்படுத்த விரும்பவில்லை என்றால் நீங்கள் மின்தடையத்தைப் பயன்படுத்த வேண்டும் மின்தடையை முடிந்தவரை பெரிதாக்க முயற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் பொதுவான மூல பெருக்கியை உருவாக்கியபோது நீங்கள் செய்த அதே சிக்கலை எதிர்கொள்வீர்கள் RD ஐடி மிகப் பெரியதாக இருந்தால் இந்த சார்பு மின்னோட்டம் RD வழியாகச் செல்லவில்லை மேலும் செறிவூட்டலுக்குத் தேவைப்படும் ஒரு குறிப்பிட்ட வடிகால் மின்னழுத்தத்தை பராமரிக்க விநியோக மின்னழுத்தம் அதிகரிக்க வேண்டும் எனவே RD மிகப் பெரியதாக இருந்தால் டிரான்சிஸ்டரை செறிவூட்டல் பகுதியில் பராமரிக்க VDD ஐ அதிகரிக்க வேண்டும் எனவே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய RD க்கு சில வரம்புகள் உள்ளன அதாவது RL க்குள் செல்லும் இந்த மின்னோட்டத்தின் ஒரு பகுதியே அது சரியாக இருக்கலாம் ஏனெனில் இது இன்னும் நாம் துல்லியமாக தீர்மானிக்கும் மின்தடை விகிதம் எனவே வெளியீட்டு மின்னோட்டம் இதை iL iLgm1gmR1RDRDRLvi RDRDRL என்று அழைக்கிறேன் எனவே இந்த எண் இன்னும் டிரான்சிஸ்டரின் gm இல் இருந்து சுயாதீனமாக உள்ளது மற்றும் அது முக்கியமானதாக இருக்கலாம் எனவே பல முறை மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலமானது இந்த பயன்முறையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே உங்களிடம் எதிர்ப்பு RD மற்றும் இது உள்ளது எனவே இது ஒரு பொதுவான மூலப் பெருக்கியைப் போலவே தோன்றுகிறது எங்களிடம் பொதுவான மூலப் பெருக்கி இருக்கும் போது எங்களிடம் C3 நிலத்திற்குச் செல்கிறது இப்போது எங்களிடம் கூடுதல் மின்தடை R1 உள்ளது இது சார்பு மற்றும் ac இணைந்த மின்னோட்டத்திற்கு மின்னழுத்தம் உட்பட மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்டத்தை நிறைவு செய்கிறது ஆனால் நீங்கள் மின்தடையத்தைப் பயன்படுத்தலாம் பின்னர் சுமைக்குச் செல்லும் மின்னோட்டத்தின் உண்மையான பகுதிக்கு அபராதம் விதிக்கலாம் மேலும் இது பல சந்தர்ப்பங்களில் அப்படிப் பயன்படுத்தப்படுகிறது இது பரவலாகப் பயன்படுத்தப்படும் சர்கியூட் ஒற்றை டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தும் அடிப்படை ஆம்ப்ளிபயர் கட்டமைப்புகளில் ஒன்றாகும்